சாலிட்வொர்க்ஸ் தொடர்ச்சி அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறோம் முந்தைய வகுப்புகளில் சாலிட்வொர்க்ஸ் பற்றி கொஞ்சம் கற்றுக்கொண்டோம் இப்போது சாலிட்வொர்க்குடன் தொடர்புடைய பல்வேறு விருப்பங்களை நாம் பயன்படுத்தப் போகிறோம் கடந்த வகுப்பில் சாலிட்வொர்க் ஐகானை இருமுறை கிளிக் செய்த பிறகு இந்த வகையான திரை வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வகுப்பில் ஏற்கனவே இருந்ததைப் போன்ற ஒன்றை நாம் உருவாக்கியிருந்தோம் அதை நாம் திறக்க விரும்பினால் இந்த திற விருப்பத்தைப் பயன்படுத்தி அந்த பாகத்தை கிளிக் செய்து திறக்கவும் நாம் ஒரு புதிய வரைபடத்தை வரைய ஆர்வமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய முதல் பகுதி இந்த புதியது விருப்பத்தில் கிளிக் அதாவது இடது பொத்தானை கிளிக் செய்து பாகம் அதைக் கிளிக் செய்ய வேண்டும் சரி பின்னர் அது வெற்றுத் திரையைத் திறக்கும் அந்த வெற்றுத் திரையில் பணிப்பட்டி போன்ற பலவிதமான விருப்பங்களையும் அம்ச மேலாளர் மற்றும் பிற விஷயங்களையும் காண்கிறோம் எந்தவொரு வரைபடமும் நாம் புதியதாகவே தொடங்க விரும்புகிறோம் அதற்கு பரிந்துரைக்கப்பட்ட தளம் முன்தளம் இங்கே இந்த முன் தளம் மேல் தளம் மற்றும் வலது தளம் ஆகியவை நமது முன் பார்வை மேல் பார்வை பக்ககப் பார்வை கட்டியெழுப்பும்போது உருவான அசல் இரு பரிமாண ஓவியங்கள் அல்ல அந்த கருத்துக்கள் வேறு இங்கே தளங்கள் வேறு இந்த தளங்கள் வரைபடங்களை உருவாக்க நபருக்கு உதவுவதற்காக மட்டுமே அதற்கே இந்த வகையான முக்கிய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன முன் பார்வை மேல் பார்வை மற்றும் பக்கப் பார்வை ஆகியவற்றைக் கையாள்வது கடினமில்லை ஒரு குறிப்பு ஒருங்கிணைப்பு அமைப்பைக் கொடுக்க இதைத் தொடங்க விரும்புகிறோமா என்பது ஒரு தள பிரதிநிதித்துவம் மட்டுமே அந்த நோக்கத்திற்காக மட்டுமே நாம் இதை பயன்படுத்துகிறோம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் முக்கியமாண அல்லது எல்லா நேரங்களிலும் நாம் முன் தளத்தை மட்டுமே தேர்வு செய்கிறோம் பின்னர் வலது கிளிக் செய்யவும் அது செங்குத்து பொத்தானைப் போன்ற ஒன்றைத் திறக்கும் அந்த தளத்திற்கு செங்குத்தாக என நாம் கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் வரையும் இடம் வந்து கொண்டே இருக்கும் ஐப் பார்க்கவும் அதில் கடந்த வகுப்புகளில் நாம் ஒரு கோட்டை வரைய விரும்பினால் அதை எந்த வழியில் வரையலாம் என்று பார்த்தோம் பின்னர் ஸ்மார்ட் அளவிகுச் சென்று அதை 20 அலகுகளாக சரிசெய்யவும் அலகுகள் நாம் எப்போதும் 20 மிமீ என்பதில் கவனமாக இருக்கிறோம் பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்க இவ்வழியாக நாம் வரி வரைபடங்களை உருவாக்கியுள்ளோம் மேலும் நாம் செவ்வகங்கள் வரைவதை கற்றோம் இப்போது ஸ்லாட்டுகள் போன்ற சிறப்புப் பொருள்கள் உள்ளன ஒரு பிளம்பர் பிளாக் போன்றவை உள்ளது அல்லது எந்த இயந்திர சாதனமும் ஒரு தட்டு போன்ற ஒன்றை துளைகள் மற்றும் பிற விஷயங்களுடன் வைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்றால் அந்த வகையான விஷயங்களை நாம் ஸ்லாட்டுகள் என்று அழைக்கிறோம் நான் ஸ்லாட்டைஉருவாக்க ஆர்வமாக இருந்தால் அந்த இடங்களை நான் நேரான ஸ்லாட்டைத் தேர்வு செய்ய வேண்டும் அந்த பொருளின் வடிவம் ஒரு நேரான ஸ்லாட்டாக அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இணைக்கப்பட்ட வரிகளுடன் ஒரு மூலையும் உள்ள போன்ற ஒன்று இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதைத் தேர்ந்தெடுங்கள் அங்கே முதல் வரி இரண்டாவது வரி இரண்டாவது புள்ளி ஆகியவற்றைத் தேர்ந்தெடுங்கள் எனவே அது மையத்தை கொண்டு கட்டமைக்கிறது இப்போது உங்கள் சுட்டியை நகர்த்தவும் அப்போது இது போன்ற பொருளை உருவாக்குகிறது மீண்டும் முதல் நேரான ஸ்லாட்டை கிளிக் செய்யவும் எந்த பொத்தானையும் அழுத்தி வைத்திருக்க வேண்டாம் உங்கள் சுட்டியை சுதந்திரமாக நகர்த்தவும் பின் முதல் புள்ளியைக் கிளிக் செய்து இரண்டாவது புள்ளியையும் கிளிக் செய்து உங்கள் கைகளை சுதந்திரமாக நகர்த்தவும் இப்போது உங்கள் சுட்டியை வேறு இடத்திற்கு நகர்த்தினால் அது ஒருவித தடிமன் அகலத்தைக் காட்டுகிறது பின்னர் கிளிக் செய்யவும் பின்னர் இது செய்யப்படுகிறது எனவே நீங்கள் தப்பிக்க பொத்தானை அழுத்தினால் பொருள் கட்டப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் ஸ்மார்ட் பரிமாணத்தைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் இது 40 யூனிட்டுகள் போன்றதாக இருக்க வேண்டும் நீங்கள் மிமீ கிளிக் செய்ய விரும்புகிறீர்கள் பின்னர் தப்பிக்க பொத்தானை அழுத்தவும் இப்போது ஆரம் சரிசெய்ய விரும்புகிறேன் என்றால் அந்த ஸ்மார்ட் அளவியை கிளிக் செய்து பின்னர் ஆரத்தைத் தேர்ந்தெடுங்கள் பின்னர் இந்த ஆரம் அதன் மையத்திலிருந்து காண்பிக்கப்படுகிறது எனவே ஆரம் 10 அலகுகள் என்ற அளவை வைக்க நான் விரும்புகிறேன் பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்க இது ஒரு இருபுறச்சமச்சீர் பொருள் என்பதால் அது இயல்பாகவே இருபுறமும் ஆரத்தை சரிசெய்கிறது நீங்கள் நேராக ஸ்லாட்டை உருவாக்கும் வழி இது இதைக் கட்டுவதன் நன்மை என்ன என்பதைப் பார்ப்போம் கோடுகளைப் பயன்படுத்துவதன் மூலமும் பின்னர் வளைவுகளை வரைந்து மீண்டும் ஒரு கோட்டை வரைவதன் மூலமும் வளைவு வரைந்து அதை மூடுவதன் மூலமும் அரை வட்டம் மூலமும் நாம் ஸ்லாட்டைச் செய்யலாம் ஆனால் ஸ்லாட் என ஒரு பொருள் நேரடியாக கிடைக்கிறது எனவே நாம் அதைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் தப்பிக்க பொத்தானை அழுத்தவும் பரிமாணங்கள் எப்போதும் 40 அலகுகள் மற்றும் வில் 10 அலகுகளாக உள்ளது அதே நேரான ஸ்லாட்டில் இப்போது நாம் மையம் புள்ளி ஸ்ட்ரைட் ஸ்லாட் போன்றவற்றோடு வரைகிறோம் இந்த சுட்டியைப் பயன்படுத்துவதில் ஒரு பிடியைப் பெறுவதற்காவும் மேலும் சாலிட்வொர்க்ஸில் கிடைக்கக்கூடிய பல்வேறு விருப்பங்களை அறிய நாம் இதைச் செய்கிறோம் இப்போது மைய புள்ளி ஸ்ட்ரைட் ஸ்லாட்டைத் தேர்ந்தெடுக்கவும் அதைக் கிளிக் செய்க இது முதல் விருப்பம் இரண்டாவது விருப்பம் மூன்றாவது விருப்பம் போன்ற வேறுபட்ட விருப்பங்களைக் காட்டுகிறது முதல் ஒன்றைத் தேர்வுசெய்க அடுத்ததாக மையப் புள்ளி இப்போது நான் அதை அப்படியே கட்டமைக்க விரும்புகிறேன் எனவே அதற்கேர்ப்ப உங்கள் சுட்டியை நகர்த்தவும் முடிந்தது எனவே இந்த வகையான பொருள்களை நாம் இயந்திர பொறியியலில் கட்ட விரும்பினால் ரிஜிட் பாடி இணைப்புகளுக்கு அல்லது நான்கு பட்டி பொறிமுறைகாக பயன்படுத்துகிறோம் இந்த வகையான இணைப்புப் பொருள்கள் எப்போதும் உதவியாக இருக்கும் இது ஸ்லாட் என்கிற முக்கிய பெயரின் கீழ் கிடைக்கும் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பரிமாணங்கள் ஸ்மார்ட் பரிமாணங்களைப் பயன்படுத்தி இதை எப்போதும் சரிசெய்ய முடியும் இப்போது நான் ஒரு வளைவுடன் கூடிய ஏதேனும் ஒன்றை வறைய விரும்புகிறேன் அந்த வகையான இயந்திர இணைப்பை உருவாக்க விரும்புகிறேன் எனவே நான் மூன்று புள்ளி வில் ஸ்லாட் தேர்ந்தெடுப்பேன் முதல் புள்ளி இரண்டாவது புள்ளி மூன்றாவது புள்ளி ஆகியவற்றைத் தேர்ந்தெடுப்பேன் சுட்டியை சற்று நகர்த்தி தப்பிக்க பொத்தானை அழுத்துவேன் இப்படி வளைவுடன் கூடிய ஒன்றை வரைய இயலும் அதை மீண்டும் செய்வோம் மூன்று புள்ளி வில் ஸ்லாட்டைத் தேர்ந்தெடுங்கள் நாம் எதை வரையப் போகிறோமோ அந்த பொருள் இங்கே ஒரு ஐகானாகக் காட்டப்படுகிறது அதைக் கிளிக் செய்க முதல் புள்ளியை எங்காவது கிளிக் செய்யவும் இடது கிளிக் செய்யவும் இடது கிளிக் மட்டும் இரண்டாவது ஒன்று மூன்றாவது ஒரு கிளிக் பின்னர் அதை நகர்த்தவும் எனவே எல்லா நேரங்களிலும் இடது கிளிக் இடது கிளிக் இடது கிளிக் செய்து சரியாக நகர்த்தினால் இந்த வகையான இணைப்புகளை உருவாக்கலாம் இப்போது மையம் புள்ளி வில் ஸ்லாட்டைப் பார்ப்போம் மீண்டும் வளைவில் நாம் கட்டமைக்க விரும்புகிறோம் எனவே அதற்காக நாம் மையம் முதல் ஒன்று இரண்டாவது ஒன்று மூன்றாவது ஒன்று ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து பின்னர் சுட்டியை நகர்த்தவும் தப்பிக்க பொத்தானைபல முறை அழுத்தவும் இந்த மையத்தைப் பொறுத்தவரை நாம் ஒரு வளைவைக் கட்டியுள்ளோம் பின்னர் மூன்றாவது பரிமாணத்திற்கு நகர்ந்து அகலத்தை நகர்த்தி அதைக் கிளிக் செய்தோம் இதுதான் நாம் வேறு வகையான விஷயங்களைப் பயன்படுத்தும் முறை இப்போது நான் ஒரு கோடு பயன்படுத்த விரும்பினால் நான் ஒரு கோடைக் கிளிக் செய்து அங்கிருந்து அங்கு இணைக்கிறேன் இப்போது நான் ஒன்றோடு ஒன்று சேர்க்க விரும்புகிறேன் மீண்டும் நான் அதைக் கிளிக் செய்கிறேன் அந்த புள்ளியைக் கிளிக் செய்து ஒரு முக்கோணத்தைப் போல சேர இன்னும் ஒரு வரியைப் பயன்படுத்த விரும்புகிறேன் பின்னர் நான் அதைத் தேர்ந்தெடுத்து அதைக் கிளிக் செய்வேன் ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து நீங்கள் வெளியே வர விரும்பும் போதெல்லாம் நீங்கள் தப்பிக்க பொத்தானை பல முறை அழுத்தவும் அந்த ஸ்கெட்ச்லிருந்து வெளியே வர இரண்டு முறை அழுத்தினால்போதுமானது நீங்கள் இன்னும் ஸ்கெட்ச் பயன்முறையில் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் வரைந்து கொண்டிருக்கும் மட்டத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் இதனால் நீங்கள் ஸ்மார்ட் பரிமாணம் அல்லது செவ்வகம் அல்லது வேறு எந்த வகையான விஷயங்களையும் பயன்படுத்தலாம் இப்போது இந்த வரைபடத்தை சேமிக்க நான் விரும்பவில்லை பின்னர் அதைக் குறிக்க கிளிக் செய்யலாம் நான் வரைபடத்தை சேமிக்க விரும்பினால் இயற்கையாகவே நாம் சேமிக்க பொத்தானை அழுத்தி சேமிக்க வேண்டும் இப்போது நான் ஏற்கனவே part1 2d ஐ உருவாக்கியுள்ளேன் இப்போது நான் வரையப்போவது part2 2d பெயர்களோடு ஒத்துப்போகவும் பரிந்துரைக்கப்பட்டதைப் பயன்படுத்துவதும் எல்லா நேரத்திலும் சிறிய எழுத்துக்கள் இந்த வார்த்தைகளில் எந்த இடைவெளியயும் நாம் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது எடுத்துக்காட்டாக part2 இடைவெளி 2d என்பதை நான் உங்களுக்கு பரிந்துரைக்க மாட்டேன் ஏனென்றால் இதை நினைவில் வைத்திருக்கும் இடங்கள் சற்று கடினமாக இருக்கும் எனவே நீங்கள் இடைவெளி விட விரும்பினால் அடிக்கோடு பொத்தானை அழுத்தி பயன்படுத்த வேண்டும் இதனால் அது part2 மற்றும் 2d இரண்டும் இணைகிறது நீங்கள் சிறிய எழுத்துக்களை எல்லாவற்றிலும் பயன்படுத்த பரிந்துரைக்கபடுகிறது part2 2d தொடங்குவதற்கு சிறிய எழுத்துக்களில் உள்ள அனைத்தும் ஒரு நல்ல தேர்வாகும் சேமிக்கவும் எனவே வரைதல் செய்யப்படுகிறது இப்போது நான் அதை மூட விரும்புகிறேன் நான் எப்போதும் அதை மூட முடியும் இப்போது நான் அதை மீண்டும் திறக்க விரும்பினால் அதைத் திறக்கவும் part2d உள்ளது அதைத் திறக்கவும் அந்த ஸ்கெட்ச் பயன்முறையை மீண்டும் கிளிக் செய்யும் நேரத்தில் நாம் சேமித்திருக்கிறோம் அதை மீண்டும் சேமிக்க வேண்டும் அதை நாம் சேமிக்கவில்லை எனவே இப்போது நாம் முழு வரைபடத்தையும் இழந்துவிட்டோம் எனவே சேமிக்க ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வர எப்போதும் பரிந்துரைக்கப்படுகிறது பின்னர் வரைபடத்தை சேமிக்கவும் பின்னர் நீங்கள் அதை மீண்டும் திறக்கலாம் ஸ்கெட்ச் பயன்முறையில் நீங்கள் அதைச் சேமித்தீர்கள் அதன் பிறகு நீங்கள் ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வராமல் நேராக அதை சேமிக்கிறீர்கள் எனில் அதைக் கிளிக் செய்து அதைச் சேமிக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே சேமித்ததைப் போலவே இது சமீபத்திய பதிப்பை எடுக்கும் FL இப்போது நீங்கள் வரைபடத்தை மூடினால் அதாவது எதையும் சேமிக்காவிடில் இது எல்லாவற்றையும் அழிக்கிறது எனவே வழக்கமான விஷயங்களில் வரைபடங்களைச் சேமிப்பதில் கூட ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் எப்போதும் ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வந்து வரைபடத்தை சேமிக்கவும் இப்போது நான் ஒரு புதிய வரைபடத்துடன் தொடங்க விரும்புகிறேன் எனவே புதிய பகுதியில் ஓகே க்லிக் செய்யவும் இப்போது எந்தவொரு புதிய வரைபடத்திற்கும் நாம் முன் தளத்திற்குச் செல்ல வேண்டும் அதற்கு செங்குத்தாக கிளிக் செய்க இதுவரை கோடு செவ்வகங்கள் நேரான ஸ்லாட் பற்றி கற்றுக்கொண்டோம் இப்போது இந்த 2d தாளில் ஒரு வட்டத்தை உருவாக்க விரும்புகிறேன் எனவே அதற்க்கு நான் என்ன செய்ய வேண்டும் இந்த வட்டம் பொத்தானை கிளிக் செய்க இப்போது எந்த வட்டத்தையும் வரைய ஐகான் நீங்கள் எடுக்க வேண்டியது மையப் புள்ளி மற்றும் ஒரு ஆரம் என்று கூறுகிறது எனவே அந்த வட்டம் வரைய நாம் என்ன செய்யப் போகிறோம் இப்போது என் கைகள் சுட்டியைத் தொடவில்லை ஆனால் நான் ஏற்கனவே அந்த வட்டம் ஐகானைக் கிளிக் செய்துள்ளேன் எனவே இன்னும் அந்த வட்டம் மானிட்டரில் இருக்கிறது இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஏரதாவது ஒரு புள்ளியில் இடது கிளிக் செய்யவும் அது மையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இப்போது உங்கள் வட்டத்தை வேறு இடத்திற்கு நகர்த்தவும் அப்பொழுது நாம் ஆரமின் அளவை குறிப்பிடுகிறோம் அதைக் கிளிக் செய்க இப்போது அந்த வட்டத்தை முடித்துவிட்டோம் ஆனால் உங்கள் சுட்டி நீங்கள் நகற்றும் போது இன்னும் வட்டம் வரையும் முறையில் உள்ளது அதாவது நான் இன்னும் ஒரு வட்டத்தை உருவாக்க விரும்பினால் எடுத்துக்காட்டாக இந்த புள்ளியைப் பயன்படுத்தி நான் இன்னும் ஒன்றை உருவாக்க விரும்பினால் நான் இன்னும் அதைப் பயன்படுத்தலாம் நான் அந்த வட்ட பயன்முறையிலிருந்து வெளியே வர விரும்பினால் தப்பிக்க பொத்தானை இரண்டு முறை அழுத்தவும் நீங்கள் அழுத்தியதும் நீங்கள் அந்த வட்ட பயன்முறையில் இல்லை இப்போது இந்த அளவுகளை மறுசீரமைக்க ஸ்மார்ட் பரிமாணங்களைப் பயன்படுத்த விரும்புகிறேன் எனவே ஒரு ஸ்மார்ட் பரிமாணத்தைத் தேர்ந்தெடுத்து அந்த வட்டத்தைக் கிளிக் செய்க பின்னர் அது அந்த வட்டத்தின் விட்டம் போன்ற ஒன்றைக் காட்டுகிறது எங்கள் முந்தைய சொற்பொழிவுகளிலிருந்து நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாம் விட்டம் போன்ற ஒன்றைப் பயன்படுத்தும்போதெல்லாம் பை என்ற சின்னம் படத்தில் வருகிறது மென்பொருளில் அதே குறியீட்டு அதே சொற்களஞ்சியமும் இங்கே நாம் காண்கிறோம் இப்போது நான் உள் அளவாக விட்டத்தை குறிக்க விரும்புகிறேன் எனவே அந்த நோக்கத்திற்காக நான் என்ன செய்யப் போகிறேன் எங்கள் முந்தைய சொற்பொழிவுகளில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இந்த வகையான பரிமாணத்தை நாம் கொடுக்கக்கூடாது அங்கு உங்கள் அம்பு மற்ற வட்டத்தைத் தொடப் போகிறது அது படத்தில் தேவையின்றி தெளிவின்மையை உருவாக்குகிறது எனவே அந்த நோக்கத்திற்காக நீங்கள் உங்கள் சுட்டியை கவனமாக நகர்த்த வேண்டும் இதனால் பொருத்தமான விட்டம் நீங்கள் அதைக் கிளிக் செய்து கிளிக் செய்யலாம் இப்போது நீங்கள் 75 மில்லிமீட்டர் போன்ற ஒன்றைக் கொடுக்க விரும்புகிறீர்கள் எனவே அதற்காக நாம் 75 மில்லிமீட்டர்களைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் தப்பிக்க பொத்தானை அழுத்தவும் எனவே உங்கள் வட்டம் 75 மில்லிமீட்டராக இருக்கும் இப்போது மற்ற வட்டத்தை நான் சரிசெய்ய விரும்புகிறேன் எனவே ஸ்மார்ட் பரிமாணத்தை கிளிக் செய்யவும் நான் உள்ளாக அளவை கொடுக்க விரும்பவில்லை ஏனென்றால் இப்போது பரிமாணத்தின் அடிப்படையில் ஒரு தெளிவின்மை உள்ளது எனவே நான் வட்டத்தை விட்டு வெளியேறி குறிக்க விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் அந்த வரைபடத்திலிருந்து உங்கள் சுட்டியை நகர்த்தவும் எந்த பொத்தானையும் கிளிக் செய்ய வேண்டாம் உங்கள் சுட்டியை நகர்த்தவும் இப்போது நான் அதை மிக நீளமாக வரைந்தால் அது ஒரே ஒரு வகையான அம்புகளை மட்டுமே காட்டுகிறது நான் இந்த திசையில் வந்தால் இந்த வழியில் விட்டம் காண்பிக்கும் அங்கு நான் 25 அலகுகள் அளவைக் கொடுக்க முடியும் சரி என்பதைக் கிளிக் செய்து தப்பிக்க பொத்தானை அழுத்தவும் இதுதான் மையம் சார்ந்த வட்டங்களைப் பயன்படுத்தி பரிமாணத்தை வழங்கக்கூடிய வழி இப்போது மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் அதே வட்டத்தில் நம்மிடம் உள்ள சுற்றளவு வட்டம் ஒன்று உள்ளது அந்த சுற்றளவு வட்டத்தில் கிளிக் செய்தால் அது என்ன செய்கிறது என்று பார்ப்போம் நீங்கள் இடது புறத்தில் பார்க்கிறீர்கள் என்றால் முதலில் மையம் மற்றும் ஆரம் என்ற இரண்டு விஷயங்கள் உள்ளன இரண்டாவதாக வட்டத்தை கடந்து செல்லும் மூன்று புள்ளிகள் உள்ளன இங்கே நாம் ஒரு வட்டத்தை உருவாக்கப் போகிற மூன்று வெவ்வேறு புள்ளிகளை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் கையேடு வரைபடத்தில் தொடுகோடுகள் மற்றும் பிற விஷயங்களைப் பயன்படுத்தி அந்த மூன்று புள்ளி வட்டத்தை உருவாக்க நமக்கு ஒரு சிறப்பு முறை உள்ளது ஆனால் இங்கே மென்பொருள் லென்ஸ் வெவ்வேறு வகையான வழிமுறைகள் மூலம் இந்த தரவு புள்ளிகளைக் குறைத்து அதைச் சுற்றி ஒரு வட்டத்தை பொருத்த முயற்சிக்கிறது மேற்பரப்பு மாடலிங் பற்றியும் அதேபோல் வளைவு மாடலிங் பற்றியும் நாம் கற்றுக்கொண்டோம் இப்போது நாம் மூன்று வெவ்வேறு தரவு புள்ளிகளைத் தேர்ந்தெடுப்பதால் இது x மைனஸ் a முழு சதுரத்தையும் y மைனஸ் b முழு சதுரத்தையும் c சதுரத்திற்கு சமமாகக் கருதுகிறது a b c என்ற மூன்று வெவ்வேறு புள்ளிகளின் அடிப்படையில் வட்டத்தின் மையம் எதுவாக இருக்க கூடும் என்பதையும் வட்டம் கடந்து செல்ல வேண்டிய பாதையயும் மேம்படுத்தி வழங்குகிறது கையேடு வரைபடத்தில் அதை வரைய ஒரு வடிவியல் நடைமுறையை உருவாக்கி உள்ளோம் ஆனால் மென்பொருள் நிலையில் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பதற்க்கு ஒரு கணித செயல்பாட்டைக் கொண்டிருக்கிறோம் இந்த முழு சமன்பாடுகளையும் குறைக்க வேண்டிய அடிப்படையில் a b c மதிப்புகள் என்னவாக இருக்க வேண்டும் என அறிகிறோம் இப்படித்தான் பெரும்பாலான மென்பொருள்கள் செயல்படும் இப்போது நாம் அந்த உள் கட்டமைப்பைப் பயன்படுத்துகிறோம் அந்த பின்தளத்தில் என்ன நடக்கிறது என்று எங்களுக்குத் தெரியவில்லை என்றாலும் ஒரு தொழில்முறை பொறியியலாளர் விருப்பங்களை கிளிக் செய்து அதை வரைய முயற்சிக்கும் நிலையில் மென்பொருளின் பின்புற முடிவில் கணித செயல்பாடுகளைப் பயன்படுத்த முயற்சிக்கிறது வளைவைப் பொருத்தி தகவலைப் பெறுகிறது பின்னர் நீங்கள் அதை மீண்டும் GUI அடிப்படையில் தான் தகவலை பெறுவீர்கள் இப்போது அந்த சுற்றளவு வட்டத்தை நாம் எடுக்கிறோம் நான் எடுக்க வேண்டிய மூன்று புள்ளிகள் எனவே முதல் புள்ளியைக் கிளிக் செய்க பின்னர் இரண்டாவது புள்ளி மூன்றாவது புள்ளியை இங்கே எங்காவது வைத்திருக்க விரும்புகிறேன் பின்னர் தப்பிக்க பொத்தானை அழுத்தவும் ஏனென்றால் நான் முதல் புள்ளி இரண்டாவது புள்ளி மூன்றாவது புள்ளி ஆகியவற்றைத் தேர்ந்தெடுக்கும்போது ஆரம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்தக் கட்டுப்பாடும் இல்லை மையம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை என்னால் கூட கட்டுப்படுத்த முடியாது ஏனென்றால் இவை அந்த கணித கட்டமைப்பிலிருந்து வெளிவர வேண்டிய வெளியீடுகள் உங்கள் மென்பொருள் அதைச் செய்கிறது வட்டத்தின் மையமாக இருக்க வேண்டிய இடம் மற்றும் அந்த ஆரம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நேராக உங்களுக்குத் வரைபடத்தில் தருகிறது இப்போது ஸ்மார்ட் பரிமாணத்தைப் பயன்படுத்தி இந்த பொருளை சற்று பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ மாற்ற விரும்புகிறேன் அதை செய்ய இயலுமா இல்லையா என்று பார்ப்போம் நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஸ்மார்ட் பரிமாணத்தை தேர்ந்தெடுத்தேன் நான் அதைத் தேர்ந்தெடுக்கும்போது இது மூன்று புள்ளி வட்டத்தை வரைய இது மையமாக இருக்க வேண்டும் இது வளைவாக இருக்க வேண்டும் இது கடந்து செல்ல வேண்டிய வளைவு என்று வரைந்திருந்தாலும் அது உடனடியாக எனக்கு விட்டம்' ஐ காட்டுகிறது இப்போது நான் முதல் இதை முன்னால் சரிசெய்யப் போகிறேன் என்றால் அது இந்த பரிமாணங்களை எடுக்கப் போகிறது ஆனால் மற்ற பரிமாணம் தன்னை சரி செய்துகொல்கிறதா இல்லையா என்பதை பார்ப்போம் ஐப் பார்க்கவும் எனக்கு 44 அலகுகள் தேவையில்லை ஆனால் 20 அலகுகளாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் 20 அலகுகளைக் குறிப்பிட்டால் அது சரிசெய்யப்படுகிறது இப்போது அந்த மூன்று புள்ளிகள் இனி மூன்று புள்ளிகள் அல்ல ஆனால் அது அந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி மூன்று புள்ளிகளைக் கொண்டு மையத்தை மேம்படுத்தி முடிவு செய்கிறது இப்போது மையம் கட்டப்பட்டவுடன் எதாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு வட்டத்தை வரையப் போகிறீர்கள் இப்போது அதற்கு மேல் நீங்கள் கூடுதல் கட்டுப்பாட்டை வைக்க விரும்புகிறீர்கள் இல்லை இல்லை இந்த வட்டத்தை நான் விரும்பவில்லை ஆனால் அந்த வட்டம் 20 அலகுகள் பரிமாணத்தைக் கொண்டிருக்க வேண்டும் இப்போது நீங்கள் மீண்டும் உங்கள் பார்வையை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இயற்கையாகவே மென்பொருள் இதை செய்கிறது அந்த மையத்தை வைத்திருந்து நான் இந்த வட்டத்தை 20 அலகுகள் 20 விட்டம் வரை சரிசெய்ய முயற்சிக்கிறேன் இது கட்டமைக்கப்படாமல் செல்கிறது அந்த மூன்று புள்ளி வட்டத்தை கையேடு நிலையில் நாம் எவ்வாறு உருவாக்கினோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா அந்த புள்ளிகளிலிருந்து வளைவை வரையவும் துறைகளை உருவாக்கவும் செங்குத்து கோடுகளை வரையவும் முயற்சிக்கிறோம் இந்த செங்குத்து கோடுகள் வெட்டுகின்ற இடத்தில் வடிவியல் பிரதிநிதித்துவமான மையத்தை நாம் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் கணித நிலை அது வித்தியாசமாக செயல்படுகிறது எனவே நீங்கள் மென்பொருளைப் பயன்படுத்தும் போதெல்லாம் நாம் செய்த கையால் வரைவதன் மூலம் ஒரு வடிவியல் கட்டுமானம் எப்படி உருவாகிறது இந்த மென்பொருள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் எப்போதும் சரிபார்க்கவும் படங்கள் உருவாக்குவதற்கான கணித செயல்பாடுகள் மற்றும் வடிவியல் வழிகள் இரண்டின் அடிப்படையை அறிவது உங்களுக்கு ஒரு சுவையைத் தருகிறது இங்கே கணித செயல்பாடுகள் தள வடிவவியலைக் காட்டிலும் ஒருங்கிணைப்பு வடிவவியலை அடிப்படையாகக் கொண்டு கட்டமைக்கப்பதுகிறது இப்போது வில்லின் ஒரு பகுதியை மட்டுமே உருவாக்க விரும்புகிறோம் ஒரு முழுமையான வட்டம் அல்ல எனவே அந்த விருப்பம் சாலிட்வொர்க்கில் கிடைக்கிறது மைய புள்ளி வில்லில் முதல் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும் முதலில் நான் ஒரு மைய புள்ளியைத் தேர்ந்தெடுக்க திரையில் ஒரு இடத்திற்குச் செல்ல வேண்டும் நாம் விரும்பும் இடத்தில் வில்லை கிளிக் செய்க அங்கிருந்து நான் ஒரு வில் கட்ட விரும்புகிறேன் இப்பொழுது சுட்டியை பயன்படுத்துவதிலும் நகர்த்துவதிலும் நான் கவனமாக இருக்க வேண்டும் நாம் கிளிக் செய்யும் இடத்திற்க்கு எற்றவாறு அந்த வில் கட்டியெழுப்பபடுகிறது மீண்டும் அதை செய்வோம் முதல் ஒன்று மைய புள்ளி வில் இப்போது நான் இரண்டாவதை எடுக்கிறேன் இப்போது நான் எனது சுட்டியை எதிர் கடிகார திசையில் நகர்த்துகிறேன் அதன்பின் விருப்பத்தை கிளிக் செய்க அது வில்லை உருவாக்குகிறது எனவே நீங்கள் எந்த திசையில் நகர்த்துகிறீர்களோ அதற்கேற்றவாறு உருவாகுகிறது இப்போது அதே வளைவுக்கு கடிகார திசையில் செல்ல அனுமதிப்போம் மையம் புள்ளி வில் முதல் புள்ளி வில் இப்போது நான் கடிகார திசையில் நகர்த்த விரும்புகிறேன் நான் கடிகார திசையில் செய்யப் போகிறேன் என்றால் உங்கள் GUI எப்போதும் நீங்கள் முதல் புள்ளியைத் தேர்ந்தெடுப்பதாகக் கூறுகிறது ஆனால் நீங்கள் புள்ளியை கடிகார திசையில் முடிக்க விரும்புகிறீர்கள் ஆனால் அது எப்போதும் கடிகார எதிர் திசையில் செல்கிறது வட்டத்தை முடிக்கவும் நீங்கள் எந்த புள்ளி நிலைக்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கடிகார திசையில் செல்ல விரும்பினாலும் உங்கள் வில் எப்போதும் கடிகார எதிர் திசையில் செல்கிறது எனவே இதை முடிக்கவும் பின்னர் தப்பிக்க பொத்தானை அழுத்தவும் இப்போது நான் வில் ஆரம் மாற்ற விரும்புகிறேன் மீண்டும் ஸ்மார்ட் பரிமாணம் மூலம் ஆரத்தை பல்வேறு அலகுகளாக மாற்றம் செய்ய இயலும் இப்போது ஆரம் 10 அலகுகளாக இருக்க விரும்புகிறேன் அலகுகள் எப்போதும் மிமீல் இருக்க வேண்டும் பின்னர் வில் 10 அலகுகள் ஆரமாக செய்யப்படும் இப்போது நான் வரைய விரும்புவது ஒரு கோடு மற்றும் கோட்டின் மேல் வில் போன்ற ஒரு கலவை இப்போது நான் கோடு வரையும் பயன்முறையில் இருப்பதால் தப்பித்தல் பொத்தானை அழுத்தி பயன்முறையில் இருந்து வெளியேறுகிறேன் ஐப் பார்க்கவும் இப்போது நான் அந்த கோட்டை 50 அலகளுக்கு சரிசெய்ய விரும்புகிறேன் இப்போது நான் வரைய விரும்புவது ஒரு மைய புள்ளி வில் இது மைய புள்ளியாக இருக்கலாம் நான் மையத்தை எடுக்க விரும்புகிறேன் நான் எடுத்த முதல் புள்ளியில் சேர்க்க விரும்புகிறேன் பின்னர் தப்பிக்க பொத்தானை அழுத்தவும் இவ்வாறு அந்த வில்லை 180 டிகிரியில் கட்டமைக்க முடியும் இதேபோல் நான் வரைய விரும்பும் ஒரு கோடு போன்ற பல பொருட்களைப் பயன்படுத்த விரும்புகிறேன் சில நேரங்களில் இந்த விருப்பத்தில் 90 டிகிரி கோடா என பார்க்கலாம் இப்போது அதைச் சுற்றி ஒரு வட்டத்தை வரைய விரும்புகிறேன் நான் வரைய விரும்பும் அந்த வட்டத்தின் மையம் இந்த புள்ளியாக இருக்கலாம் அடுத்து இரண்டாவது ஒன்றைக் கிளிக் செய்க முடிந்தது எனவே எந்தவொரு கூடுதல் விஷயத்தையும் நான் பயன்படுத்த விரும்பினால் அதை மற்றொன்றுக்கு மேல் நான் கட்டமைக்க முடியும் இப்போது இந்த பகுதி எனக்கு தேவை இல்லை நான் அதற்க்கு எப்போதும் டிரிம் விருப்பத்தை பயன்படுத்தலாம் இந்த டிரிம் விருப்பத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை விரைவில் பார்ப்போம் இப்போது இந்த வட்டம் என்னிடம் இருப்பதால் நான் கோடு போன்ற ஒன்றை வரைந்தேன் அந்த வரியின் கீழ் பகுதியை அல்லது அந்த வரியின் மேல் பகுதியை அகற்ற விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக நான் நேராக அந்த கோடைக் கிளிக் செய்து அதை நீக்கினால் அது கோடை முழுமையாக நீக்குகிறது அதற்கு பதிலாக டிரிம் விருப்பம் எங்களிடம் உள்ளது கத்தரிக்கோல் போன்ற ஒரு ஐகான் இருக்கிறது அதைக் கிளிக் செய்க பவர் டிரிம் கார்னர் டிரிம் உள்ளே டிரிம் வெளியில் டிரிம் மூடுவதற்கு டிரிம் போன்ற பல உரையாடல் பெட்டிகளை இது காண்பிக்கும் இந்த வகையான விருப்பங்கள் எப்போதும் இருக்கும் இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக பவர் டிரிம் எடுக்கிறேன் பவர் டிரிம் சக்தி வாய்ந்தது அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்ட வரியில் ஸ்வைப் செய்கிறீர்கள் அது உடனடியாக அந்த வரியை நீக்குகிறது அந்த பவர் வரியை கிளிக் செய்வோம் பின்னர் அந்த பொத்தானைக் கிளிக் செய்து அதைப் பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த வரியுடன் இழுக்கவும் அது அந்த வரியை நீக்குகிறது அதை மீண்டும் செய்வோம் இங்கிருந்து இங்கே ஒரு கோடு வரைய விரும்புகிறேன் நான் செய்ய விரும்புவது என்னவென்றால் இந்த வரியின் அந்த வட்டத்திற்கு வெளிப்புறமான பகுதியை நீக்க விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக நான் டிரிம் விருப்பத்தை பயன்படுத்துவேன் பவர் டிரிம் எடுத்து உங்கள் இடது பொத்தானைக் கவனமாகக் கிளிக் செய்து உங்கள் சுட்டியை அந்த வரியுடன் நகர்த்தி பின்னர் உங்கள் சுட்டி பொத்தானை விடுங்கள் நீங்கள் முடித்ததும் அந்த வரி அகற்றப்படும் அதையே மற்ற வரிகளுக்கும் பயன்படுத்துவோம் நாம் பயன்படுத்தப் போகும் மற்ற வரி இப்போது நமக்கு இந்த புள்ளி முதல் இந்த புள்ளி வறை வளைவின் இந்த பகுதியை இங்கே அகற்ற விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக மீண்டும் டிரிம் விருப்பத்தில் பவர் டிரிம் பயன்படுத்துவேன் இப்போது நான் எதையும் நகர்த்தவில்லை இப்போது நான் இடது பொத்தானைக் கிளிக் செய்து அதைப் பிடித்து அந்தக் கோட்டிற்கு மேலே செல்லப் போகிறேன் இப்போது உங்கள் சுட்டி பொத்தானை விடுங்கள் நீங்கள் முடித்ததும் அந்த வெட்டும் புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் அந்த பகுதி அகற்றப்படும் இதேபோல் பவர் டிரிம் இப்போது நான் இந்த கீழ் பகுதியை அகற்ற விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக அந்த வரிசையில் இடது பொத்தானை நகர்த்தி கிளிக் செய்க எனவே எனக்கு அந்த பொருள் மட்டும் உள்ளது நான் வழக்கமான வடிவியல் விஷயங்களை உருவாக்கி வருகிறேன் என்றாலும் சில வரிகளை அகற்ற விரும்புகிறேன் இந்த பவர் பொத்தான் பவர் டிரிம் பொத்தானைப் பயன்படுத்தி அதன் மீது அந்த பகுதியை அகற்ற கிளிக் செய்யவும் அடுத்த வகுப்புகளில் சாலிட்வொர்க்ஸில் கிடைக்கும் கூடுதல் விருப்பங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம்